8051 மைக்ரோகண்ட்ரோலர் தொடர்ந்து இது 8051 இன் பின் வரைபடம் இது 3151 மற்றும் 8951 க்கும் ஒத்திருக்கிறது அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ நாம் பின் களைப் பற்றி விவாதித்தோம் எனவே அடுத்தடுத்த ஸ்லைடுகளில் இதை இன்னும் விரிவாகக் காண்போம் முக்கியமான பின் களும் இதுபோன்றவை முதலில் 8051 இன் மிக முக்கியமான அம்சம் என்னவென்றால் அதற்கு 4 IO போர்ட்கள் கிடைத்துள்ளன அந்த விஷயத்தில் நீங்கள் எந்த மைக்ரோகண்ட்ரோலர்களையும் பார்த்தால் அது சுற்றுச்சூழலுடன் பேசுகிறது எனவே இந்த IO போர்ட்கள் அவற்றில் மிக முக்கியமான பாகங்கள் மற்றும் அனைத்து மைக்ரோ கன்ட்ரோலர்களிளும் சில IO போர்ட் ஒருங்கிணைந்திருக்கும் எனவே 8051 இல் இதுபோன்ற 4 IO போர்ட்கள் உள்ளன அதனை பி0 முதல் பி3 என குறிக்கப்பட்டுள்ளன போர்ட் 0 சிப்பின் செயலியின் 32 முதல் 39 வரை உள்ள பின் களை ஆக்கிரமித்தன அவை P0 என அழைக்கப்படுகின்றன மேலும் அவை P0 7 வரை என் எழுதப்படுகின்றன இந்த போர்ட்கள் பிட் அணுகக்கூடியவை என்பதால் நாம் அதை P0 0 முதல் P0 7 வரை என்று எழுதுகிறோம் எனவே நீங்கள் தனிப்பட்ட பிட்களை தனித்தனியாக கட்டுப்படுத்தலாம் அதனால்தான் இதை P0 0 என்று எழுதுகிறோம் பி 0 1 அது போன்றது 8085 ல் நாம் போர்ட்களில் எழுத வேண்டும் பின்னர் தகவல் 8 பிட்கள் மட்டுமே எனவே மீதமுள்ள பிட்களைப் பயன்படுத்துகிறீர்களா இல்லையா என்பது நிரலைப் பொருத்தது ஆனால் கணினி தருவது 8085 செயலி 8 பிட் வடிவத்தை ரீட் பண்ணவும் அல்லது அது வெளியிடும் போது 8 பிட் வடிவத்தில் வெளியிடும் போர்ட் 0 8 பிட் ரீட் ரைட் பணியைக் கொண்டது பொது நோக்கமுடைய IO அல்லது அது வெளிப்புற நினைவக வடிவமைப்பிற்கான மல்டிபிளெக்ஸ் குறைந்த பைட் அட்ரஸ் மற்றும் தகவல் பஸ் ஆக செயல்படலாம் எனவே உங்களிடம் வெளிப்புற நினைவகம் இருந்தால் இந்த பெருக்கத்தை நாம் பயன்படுத்த வேண்டும் இந்த போர்ட் 0 பிட்கள் மல்டிபிளெக்ஸ் அட்ரஸ் டேட்டா பஸ் ஸை கொண்டது லோயர் ஆர்டர் அட்ரஸ் மற்றும் டேட்டா பஸ் போன்றவை அது போல் மல்டிபிளெக்ஸ் செய்துள்ளன பின்னர் போர்ட் 1 அல்லது பி 1 கிடைத்துள்ளது இந்த பி 1 தெளிவாக உள்ளது எனவே பி 1 க்கு வேறு எந்த செயல்பாடும் மல்டிபிளக்ஸ் செய்யப்படவில்லை எனவே உங்கள் வடிவமைப்பில் நீங்கள் சில போர்ட் களைப் பயன்படுத்த விரும்பினால் முதல் விருப்பமாக P1 போர்ட் க்குச் செல்வது ஏனெனில் இங்கே வேறு எந்த செயல்பாடும் மல்டிபிளெக்ஸ் செய்யப்படாது எனவே இது வேறு எந்த கணினி செயல்பாட்டிற்கும் தீங்கு விளைவிக்காது போர்ட் 2 8 பிட் ரீட் ரைட் பணி கொண்டது மற்றும் மீண்டும் இது பொது நோக்கம் IO எனவே இது பின் களில் 21 முதல் 28 வரை ஆக்கிரமித்து P2 0 முதல் P2 7 வரை எழுதப்படும் மீண்டும் முதலில் இது பல செயல்பாட்டு ஆகும் ஒரு செயல்பாடானது 8 பிட் ரீட் ரைட் பணி கொண்டது பொதுவான நோக்க உள்ளீட்டு வெளியீட்டிற்கானது மற்றும் வெளிப்புற நினைவக வடிவமைப்பிற்கான உயர் முகவரி பிட்களையும் வழங்குகிறது இந்த போர்ட் 0 நமக்கு லோயர் ஆர்டர் அட்ரஸ் பஸ் மற்றும் டேட்டா பஸ் ஆகியவற்றைக் கொடுத்து வந்தது இந்த போர்ட் 2 நமக்கு ஹையர் ஆர்டர் அட்ரஸ் பஸ்ஸை வழங்குகிறது எனவே நினைவக இணைப்புகளுக்கு நாம் போர்ட் 0 மற்றும் போர்ட் 2 பின்களைப் பயன்படுத்த வேண்டும் பின்னர் போர்ட் 3 இது மீண்டும் மல்டிபிளக்ஸ் செய்யப்படுகிறது எனவே இது பல செயல்பாடுகளைப் பெற்றுள்ளது மற்றும் இது பொது நோக்கம் IO ஆகும் எந்தவொரு உள் சாதன டைமர்களையும் அல்லது வெளிப்புற குறுக்கீடுகளையும் பயன்படுத்தாவிட்டால் சரி இல்லையெனில் அவைகளும் இருக்க வேண்டும் அவை ரீட் ரைட் செயல்பாடுகள் என்பதை நாங்கள் முன்பு பார்த்தோம் ரீட் பார் ரைட் பார் பின்ஸ் மற்றும் அனைத்தும் விஷயங்களும் உள்ளன எனவே இதுவும் பல செயல்பாடாகும் இந்த வரைபடத்தில் முன்பு பார்த்ததைப் போல பி 3 0 பெறப்பட்ட தகவல் 3 1 தகவல்களை வழங்குகிறது என்பதைக் காணலாம் பின்னர் இந்த குறுக்கீடுகள் T0 T1 ஐ குறுக்கிடுகிறது டைமர்கள் பின்னர் ரைட் பார் ரீட் பார் களை உடையது எனவே அவை இந்த போர்ட் 3 உடன் மல்டிபிளக்ஸ் செய்யப்படுகின்றன ஒவ்வொரு போர்ட்டையும் உள்ளீடு அல்லது வெளியீட்டு இருதரப்பாகப் பயன்படுத்தலாம் மற்றும் அது பிட் டைக் கட்டுப்படுத்தக்கூடியது எனவே பிட் மட்டத்தில் நீங்கள் கட்டுப்படுத்த முடியும் ஒரு பிட் உள்ளீடாகவும் மற்ற பிட் வெளியீடாகவும் கட்டமைக்கப்படலாம் அது சாத்தியமாகும் இது போர்ட் 3 மாற்று செயல்பாட்டின் சுருக்கம் 3 0 தொடர் உள்ளீட்டு தகவல் பெறப்படுவது 3 1 என்பது தொடர் வெளியீட்டு தகவல் ஆகும் இதை நாம் ஏற்கனவே விவாதித்தோம் இப்போது போர்ட் 3 பிட் லாட்சுகள் மற்றும் IO பஃப்பர்கள் எனவே இது ஒரு குறிப்பிட்ட போர்ட் பிட்டின் அமைப்பு எனவே ஒவ்வொரு போர்ட் பிட்டையும் நீங்கள் காண்கிறீர்கள் இது 3 X இது அந்த பின் பின் னிருந்து கோடு வந்து நேரடியாக உள் பஸ்ஸுடன் இணைக்கப்பட்டுள்ளது எனவே இது இப்படி இணைக்கப்பட்டுள்ளது ஆனால் இடையில் வேறு பல விஷயங்கள் உள்ளன இங்கே ஒரு லாட்சு உள்ளது எனவே நீங்கள் சில டேட்டாகளை வெளியிடும் போதெல்லாம் டேட்டா பஸ்ஸிலிருந்து நீங்கள் இந்த லாட்சு களில் வைக்கலாம் இதன் விளைவாக நீங்கள் லாட்சுகளில் புதிதாக ஒன்றை எழுதாத வரைக்கும் இந்த செயலி பின் களில் என்ன மதிப்பு வெளியீடாக வர வேண்டும் என்பதைப் பற்றி கவலைப்பட தேவையில்லை எடுத்துக்காட்டாக ஒரு எல் டியை இயக்க எல் டி இங்கிருந்து இணைக்கப்படலாம் மற்றும் செயலி இங்கே ஒன்று என்று எழுதலாம் இதன் விளைவாக இந்த எல் டி இயக்கப்படும் செயலி வேறு ஏதாவது செய்தாலும் கூட இந்த லாட்சு க்கு ஒரு புதிய மதிப்பு 0 ஐ எழுதாத வரை அந்த எல் டி தொடர்ந்து இயங்கும் எனவே இந்த புள்ளி அல்லது இந்த Q வெளியீடு 1 ஆக இருக்கும் இதன் விளைவாக இந்த மதிப்பு 1 ஆக இருக்கும் எனவே இந்த Q தர வெளியீடு 1 என்றால் இந்த NAND கேட் வெளியீடு 0 ஆக இருக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் இதன் விளைவாக இந்த டிரான்சிஸ்டர் அணைக்கப்படும் இந்த 1 என்னும் மதிப்பு இங்கே வரும் மற்றும் எல் டி இங்கே இயங்கும் எனவே இந்த வழியில் நாம் இந்த விஷயத்தை வைத்திருக்க முடியும் இல்லையெனில் உள்ளீட்டு பகுதிக்கு இரண்டு வழக்குகள் இருக்கலாம் ஒன்று நீங்கள் இந்த லாட்சு ன் உள்ளடக்கத்தைப் படிக்கலாம் அல்லது இந்த பின் னின் உள்ளடக்கத்தைப் படிக்கலாம் எனவே அதற்கேற்ப லாட்சு களைப் படிப்பதற்கும் பின் னை படிப்பதற்கும் தனித்தனி வழிமுறைகள் இருப்பதைக் காண்போம் நீங்கள் பின் னைப் படிக்க முயற்சிக்கிறீர்கள் என்றால் இந்த கட்டுப்பாட்டை இயக்க வேண்டும் இதன் விளைவாக இந்த பின் னின் உள்ளடக்கம் பஸ்ஸில் இருக்கும் நீங்கள் லாட்சைப் படிக்க முயற்சிக்கிறீர்கள் என்றால் இந்த ரீட் லாட்சு கட்டுப்பாட்டை செயல்படுத்த வேண்டும் எனவே இது இங்கு வந்து லாட்சு க்குச் செல்லும் நிச்சயமாக மற்ற விஷயங்களான மாற்று உள்ளீட்டு செயல்பாடு மற்றும் மாற்று வெளியீட்டு செயல்பாடுகள் இருக்கும் எனவே இவை உண்மையில் மற்ற மாற்று செயல்பாடுகளாகும் அதாவது ரீட் பார் ரைட் பார் வழங்குவதைப் போன்றது அல்லது இது பரிமாற்றத்தைப் பெறுகிறது அந்த போர்ட் 3 மாற்று செயல்பாடுகள் அனைத்தும் கொண்டது எனவே அவற்றை இந்த பின் களுடன் இணைக்க முடியும் இந்த கோடுகள் மாற்று செயல்பாடுகளைக் கொண்டதாகும் எனவே இந்த பின் அமைப்பு எவ்வாறு செயல்படப் போகிறது என்பதற்கான சில எடுத்துக்காட்டுகளைப் பார்ப்போம் இது நாம் முன்பு பார்த்த வரைபடம் IO போர்ட்டின் ஒவ்வொரு பின் இது CPU பஸ்ஸுடன் உள்ளேயே இணைக்கப்பட்டுள்ளது பின் 1 X ல் 1 ஐ எப்படி எழுதுவது போன்ற சில எடுத்துக்காட்டுகளை எடுத்துக்கொள்வோம் இது போர்ட் 1 மற்றும் இங்கே 1 ஐ எழுத விரும்புகிறோம் அதை எப்படி செய்வது நாம் இங்கே 1 ஐ எழுதலாம் இந்த பின் னில் 1 ஐ எழுத இங்கே 1 ஐ வைக்கிறோம் இது D ஃபிளிப் ஃப்ளாப் இது D லாட்சு இதன் வலதுபுரத்தில் இந்த சமிக்ஞை செயல்படுத்தப்படுகிறது எனவே இந்த D பிட் 1 ஆகிறது இது பிட் 0 ஆகிறது இந்த Q பார் 0 ஆகவும் Q 1 என்றும் ஆகிறது இது இந்த டிரான்சிஸ்டர் வாயிலுடன் இணைக்கப்பட்டுள்ளது எனவே டிரான்சிஸ்டரின் கேட் 0 பெறுகிறது எனவே இந்த டிரான்சிஸ்டர் அணைக்கப்பட்டுள்ளது இந்த கட்டத்தில் மின்னழுத்தத்தை அளந்தால் நீங்கள் அதிக அளவில் பெறுவீர்கள் எனவே அதன்படி நீங்கள் இந்த இடத்தில் ஒன்றைப் பெறுவீர்கள் மறுபுறம் நீங்கள் வெளியீட்டு பின் னில் 0 ஐ எழுத முயற்சிக்கிறீர்கள் என்றால் நீங்கள் இங்கே 0 ஐ எழுதுகிறீர்கள் இதன் விளைவாக Q மதிப்பு 0 ஆகவும் Q பார் 1 ஆகவும் இருக்கும் Q பார் 1 ஆக இருந்தால் இந்த டிரான்சிஸ்டர் கேட் 1 ஆகும் எனவே இந்த டிரான்சிஸ்டர் இயக்கத்தில் உள்ளது இதன் விளைவாக இந்த இடத்தில் நீங்கள் 0 என்னும் மின்னழுத்தத்தைப் பெறுவீர்கள் இந்த டிரான்சிஸ்டர் இயக்கத்தில் உள்ளதால் இந்த இடத்தில் நீங்கள் 0 என்று பெறுவீர்கள் எனவே பின் னில் நீங்கள் 0 ஐப் பெறுகிறீர்கள் எனவே உள் பஸ் ஸின் மதிப்பை இந்த லாட்சு ல் எழுதுவதன் மூலம் இறுதியில் பின் பாதிக்கப்படுகிறது எனவே அந்த வழியில் நாம் பின் களுக்கு வெளியீட்டு செயல்பாட்டை செய்யலாம் முதலில் பின் னில் 0 ஐ எழுத வேண்டும் எனவே முதலில் இதைச் செய்கிறோம் 1 இந்த பின் னிற்கு செல்கிறது பின்னர் வெளியீட்டு பின் தரையிறக்கப்படுகிறது அதனால் இது 0 பெறுகிறது இது 1 என்று ஆகிறது எனவே இது முடக்கப்படும் இது இயங்குகிறது ஆதலால் இந்த பின் தரையிறங்குகிறது இது இப்படி தான் நடக்கிறது எனவே இதன் மதிப்பு 0 இதன் மதிப்பு 1 எனவே அது 1 ஐப் பெறும் மறுபுறம் நீங்கள் ஒரு உள்ளீட்டு பின் னை படிக்க முயற்சிக்கும்போது இந்த ரீட் பின் னின் மதிப்பை 1 ஆக அமைக்க வேண்டும் முதலில் இதைப் படிக்க வேண்டும் இந்த பின் மதிப்பை 1 ஆக வைக்க வேண்டும் எனவே இந்த பின் மதிப்பு 1 ஆக இருந்தால் இங்கே நாம் வைத்திருக்கும் மதிப்பு இந்த கட்டத்தில் வரும் ஆனால் இங்கே ஒரு பிடிப்பு உள்ளது ஏனெனில் இந்த டி ஃபிளிப் ஃப்ளாப்பிற்கு நாம் முன்பு வைத்திருந்த மதிப்பு 0 என்று வைத்துக் கொள்வோம் எனவே D ஃபிளிப் ஃப்ளாப் முன்பு இந்த லாட்சு 0 க்கு சமமாக இருந்தது Q 0 க்கு சமமாக இருந்தது எனவே Q பார் 1 க்கு சமமாக இருக்கும் இதன் விளைவாக இந்த டிரான்சிஸ்டர் 1 என்று இருந்தது எனவே இந்த டிரான்சிஸ்டர் இயக்கத்தில் இருந்தது அது அணைக்கப்படவில்லை அது இயக்கத்தில் இருந்தது எனவே உள்ளீட்டு முனையில் நீங்கள் வைத்திருக்கும் மின்னழுத்த மதிப்பு எதுவாக இருந்தாலும் நீங்கள் இங்கே மின்னழுத்தத்தை அளந்தால் உங்களுக்கு 0 என்று கிடைக்கும் எனவே இதன் விளைவாக 0 இங்கு வரும் இந்த உள்ளீட்டு பின் 1 ஆக அமைக்கப்பட்டிருந்தாலும் முன்பு இந்த லாட்சு 1 ஆக அமைக்கப்பட்டது எனவே இந்த மதிப்பு வரும் முன்பு இந்த லாட்சு 0 ஆகவும் Q பாரின் மதிப்பு 1 ஆகவும் இருந்தது எனவே இந்த கட்டத்தில் நீங்கள் 0 பெறுவீர்கள் இதன் மதிப்பு முன்பு 0 ஆக இருந்தால் இதன் மதிப்பு 1 ஆக நீங்கள் இங்கே 1 ஐப் பெறுகிறீர்கள் எனவே இந்த டிரான்சிஸ்டர் இயக்கத்தில் உள்ளது இதன் விளைவாக இந்த கட்டத்தில் நான் 1 ஐப் பெற விரும்பினாலும் இந்த 1 இந்த பாதையால் வெளியேற்றப்படும் மேலும் இந்த 1 0 ஆக மாற்றப்படும் எனவே நீங்கள் இங்கு வைத்திருக்கும் மதிப்பு எதுவாக இருந்தாலும் இந்த ரீட் பின் சமிக்ஞையை இங்கே கொடுக்கும்போது இந்த கட்டத்தில் நீங்கள் 0 ஐப் பெறுவீர்கள் ஆனால் நான் அங்கு வைத்திருக்கும் மதிப்பு 1 ஆகும் எனவே அதை எப்படி செய்வது அதைச் செய்ததற்காக நாம் செய்ய வேண்டியது முதலில் பின் னில் 1 ஐ எழுதுங்கள் முதலில் இந்த பின் னில் 1 ஐ எழுதுகிறோம் நாம் 1 ஐ எழுதினால் இந்த மதிப்பு 1 ஆகிறது எனவே இந்த லாட்சு 1 ஆகிறது இந்த Q பார் 0 ஆகிறது இதன் விளைவாக இந்த டிரான்சிஸ்டர் அணைக்கப்படும் எனவே இப்போது இந்த இடத்தில் மின்னழுத்த மதிப்பை இந்த டிரான்சிஸ்டரால் வெளியேற்ற முடியாது நீங்கள் இங்கே 1 என்பதை உள்ளீட்டு பின் னில் வைத்தால் பிறகு பின் னை வாசிக்கும் செயல்பாட்டை நீங்கள் செய்யும்போது இந்த மதிப்பு இங்கே வரும் அது உள் பஸ்ஸிலும் வரும் அதேபோல் நீங்கள் இங்கு வைத்திருக்கும் மதிப்பு 0 ஆக இருந்தால் அந்த வழியில் 0 இந்த லாட்சு வழியாக பரவுகிறது மேலும் இது இந்த பஸ்ஸுக்கு வந்தடையும் எனவே நீங்கள் ஒரு உள்ளீட்டு போர்ட் லிருந்து படிக்க முயற்சிக்கும் போதெல்லாம் முதலில் அந்த போர்ட் டில் 1 ஐ எழுதுவதை விதியாக கொண்டிருங்கள் இதுவே 1 ஐ பின் னில் எழுதுவதின் விதி எனவே MOV P10FFH வழிமுறையை செயல்படுத்துவதன் மூலம் இங்கே போர்ட் 1 இன் அனைத்து பிட் களும் உள்ளீட்டு போர்ட் டாக கட்டமைக்கப்படும் இப்போது அதன் பிறகு நீங்கள் ஒரு ரீட் செயல்பாட்டை செய்யலாம் எனவே இதுதான் நாம் செய்ய வேண்டிய முதல் விஷயம் இந்த mov A P1 நாம் செய்யும்போது வெளிப்புற பின் ஹைய் ஆகிவிடும் பின்னர் இந்த போர்ட் டின் மதிப்பை இந்த பதிவேட்டில் பெறலாம் இல்லையெனில் இது நடக்காது எனவே நீங்கள் ஒரு போர்ட் டின் உள்ளடக்கத்தைப் படிக்க முயற்சித்தால் முதலில் நீங்கள் போர்ட் டில் 1 என்று எழுதுங்கள் இது பிட் ஆக இருக்கலாம் அல்லது முழு போர்ட் டாகவும் இருக்கலாம் அது உங்கள் பயன்பாட்டைப் பொறுத்து ஆனால் அது செய்ய வேண்டும் குறைந்த அளவு இருந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லை ஏனெனில் இது வெளியேற்றப்பட்டாலும் கூட எந்த பிரச்சினையும் இல்லை நீங்கள் எந்த வகையிலும் இங்கே 0 தான் கொடுக்கிறீர்கள் எனவே இதற்கு எந்தப் பிரச்சினையும் இல்லை ஆனால் வெளிப்புற பின் னிலிருந்து நாம் பெறப் போகும் அடுத்த மதிப்பு என்ன என்பதைப் பற்றி இன்னும் கணிக்க முடியாது எனவே அடுத்த கட்டத்தில் நீங்கள் லோ அல்லது ஹை என்று ரீட் செய்தாலும் அதனை பொருட்படுத்தாமல் எதிர்காலத்தில் என்ன நடக்கப் போகிறது என்பது நமக்குத் தெரியாது என்பதால் எந்தவொரு செயல்பாட்டிற்கும் முன்னர் அதாவது எந்தவொரு ரீட் போர்ட் செயல்பாட்டிற்கும் முன்பும் 0FFH மதிப்பை சரியான போர்ட் டுக்கு கொடுங்கள் முழு போர்ட் டுக்கும் நீங்கள் இதைச் செய்ய விரும்பினால் ஒரு வரியை அல்லது ஒரு பிட்டை மட்டுமே இணைக்கிறீர்கள் என்றால் நீங்கள் அந்த பிட்டை 1 ஆக அமையுங்கள் எனவே போர்ட் செயல்பாட்டிற்கான உள்ளீட்டு போர்ட் கான வாசிப்பு இதுதான் கொஞ்சம் கவனமாக இருங்கள் போர்ட் 0 இது சில கூடுதல் அம்சங்களைப் பெற்றுள்ளது இது அடிப்படையில் ஒரு திறந்த ட்ரைன் போர்ட் டாகும் இந்த வெளிப்புற ரெஸிஸ்டன்ஸ்களை நீங்கள் போர்ட் 0 உடன் இணைக்க வேண்டும் 10 கிலோ ரெஸிஸ்டன்ஸ்களை இணைக்க வேண்டும் அவை உண்மையில் திறந்த கலெக்டர் வகை இணைப்பு அல்லது திறந்த ட்ரைன் வகை இணைப்பு எனவே நீங்கள் இந்த ரெஸிஸ்டன்ஸ்களை வெளிப்புறமாக இணைக்க வேண்டும் இது உதவியாக இருக்கும் ஏனெனில் நீங்கள் போர்ட் 0 இலிருந்து அதிக சுமைகளை இயக்க விரும்பினால் நீங்கள் அதை செய்ய முடியும் இல்லையெனில் நீங்கள் மற்ற போர்ட் டுகளிலிருந்து இதைச் செய்கிறீர்கள் என்றால் இந்த இயக்கி மின்னோட்டம் குறைவாக இருக்கும் எனவே இதன் மூலம் நீங்கள் அதிக மின்னோட்டத்தை இயக்க முடியாது நீங்கள் ஒரு உயர் இயக்கி மின்னோட்டத்தை விரும்பினால் நீங்கள் இதை வைத்திருக்க முடியும் நீங்கள் அந்த சாதனத்தை போர்ட் 0 உடன் இணைக்க முடியும் மேலும் இந்த இழுக்கும் மின்தடையங்கள் மூலம் அந்த சாதனங்களில் நீங்கள் அந்த போர்ட் டுகளில் அதிக மின்னோட்டத்தை வைக்கலாம் நம்மிடம் உள்ள அடுத்த முக்கியமான பின் PSEN அல்லது ப்ரோகிராம் ஸ்டோர் எனேபிள் ஆகும் இது வெளிப்புற நிரல் நினைவகத்திற்கான ரீட் சமிக்ஞையாகும் மேலும் இது செயலில் குறைவாக இருக்கும் எனவே நாம் பொதுவாக இதை PSEN பார் என்று அழைப்போம் இது செயலில் குறைந்த சமிக்ஞை என்று கூறுகிறது இது தவறான இடைமுகத்திற்கு ஒத்ததாகும் இது பயனர் 8051 மற்றும் நீங்கள் இங்கே வெளிப்புற ROM ஐ இணைத்திருந்தால் ROM க்கு அந்த ரீட் பார் வரி இருக்கும் எனவே அந்த ரீட் பார் வரியை 8051 இன் PSEN பார் வரியுடன் இணைக்க வேண்டும் பின்னர் அது இருக்கிறது நமக்கு ALE கிடைத்துள்ளது அட்ரஸ் லாட்சு எனேபிள் போர்ட் 0 மற்றும் போர்ட் 2 இன் அட்ரஸ் வெளியீடுகளை அடைக்க உதவுகிறது இது போர்ட் 2 எந்த பிரச்சனையும் இல்லை ஏனெனில் போர்ட் 2 உயர் வரிசை அட்ரஸ் பஸ் மற்றும் அது பொருந்திருக்கிறது ஆனால் இந்த கீழ் வரிசை அட்ரஸ் பஸ் தகவல் பஸ்ஸுடன் மல்டிபிளெக்ஸ் கொண்டுள்ளது 8085 ஐப் போலவே இந்த மல்டிபிளெக்சிங் கிடைத்துள்ளது எனவே இங்கேயும் நாம் இதை ஒரு மல்டிபிளெக்ஸிங் செய்யலாம் கீழ் வரிசை அட்ரஸ் பஸ் ஸில் சில வெளிப்புற லாட்சு களை வைப்பதன் மூலம் கீழ் வரிசை அட்ரஸ் பஸ் டிமல்டிபிளக்சிங் ஆகிறது இது வெளிப்புற அணுகல் EA இது மீண்டும் செயலில் குறைந்த சமிக்ஞையாகும் எனவே இதுவும் EA பார் ஆகும் வெளிப்புற அணுகல் இயக்கவும் எனவே நீங்கள் வெளிப்புற நினைவகத்தை அணுக விரும்பினால் இது ஒரு பார் கோடு குறைவாக இருக்க வேண்டும் நீங்கள் உள் நினைவகத்தை மட்டுமே அணுக முயற்சிக்கிறீர்கள் என்றால் EA பார் வரி உயர்ந்ததாக இருக்கும் எனவே பின்னர் மீண்டும் இதற்கு வருவோம் பின்னர் பெறும் டேட்டா மற்றும் போக்குவரத்து டேட்டா உள்ளது இவை 8051 உடன் ஒருங்கிணைந்த உலகளாவிய ஒத்திசைவற்ற ரிசீவர் டிரான்ஸ்மிட்டர் செயல்பாடாகும் போர்ட் 3 இல் அல்லது I O சீரியலில் உள்ள பின் களே இவை TXD மற்றும் RXD பின் களாகும் XTAL பின் களைப் பெற்ற ஒரு கிரிஸ்டல் ஆஸிலேட்டருக்கான கிரிஸ்டல்களை நாம் பெற்றுள்ளோம் பின்னர் இது Vcc Vcc என்பது சப்ளை மின்னழுத்தமாகும் இது பிளஸ் 5 வோல்ட் ஆகும் பின்னர் நமக்கு தரை பின் 20 கிடைத்துள்ளது இது தரை பின் கிரிஸ்டல்களான Xtal 1 மற்றும் Xtal 2 கிடைத்துள்ளன அவை வெளிப்புற கடிகாரத்தை வழங்குகின்றன நீங்கள் ஒரு குவார்ட்ஸ் கிரிஸ்டல் ஆஸிலேட்டரைப் பயன்படுத்தலாம் அல்லது நீங்கள் ஒரு TTL ஆஸிலேட்டரைப் பயன்படுத்தலாம் எனவே நீங்கள் இங்கே சில கிரிஸ்டல் ஆஸிலேட்டரை இணைக்கலாம் மற்றும் அதிர்வெண் ஐ பெறுங்கள் இது ஒரு கிரிஸ்டல் TTL அடிப்படையிலான ஆஸிலேட்டர்களாகவும் இருக்கலாம் எனவே அதையும் இணைக்க முடியும் வெளிப்புற மூலத்தைப் பொறுத்தவரை நாம் Xtal 2 உடன் எதையும் இணைக்கவில்லை ஆனால் Xtal 1 இல் நாம் ஆஸிலேட்டர் வெளியீட்டை இணைக்கிறோம் இது அடித்தளமாக உள்ளது 8051 க்கான இயந்திர சுழற்சியை நாம் கண்டுபிடிக்கலாம் ஆகவே இது ஒரு கிரிஸ்டல் ஆஸிலேட்டரின் 11 0592 மெகா ஹெர்ட்ஸ் என்று சொன்னால் பின்னர் ஒரு இயந்திர சுழற்சியானது உள்ளக கடிகாரம் 11 0592 ஐ 12 ஆல் வகுத்து அதாவது 921 6 கிலோ ஹெர்ட்ஸ் ஆகும் எனவே ஒரு இயந்திர சுழற்சி 921 6 கிலோ ஹெர்ட்ஸில் ஆகும் இது 1 085 மைக்ரோ விநாடி எனவே இந்த வழக்கில் கிரிஸ்டல் 11 0592 மெகாஹெர்ட்ஸ் என்றால் அதே செயல்பாட்டின் மூலம் அது 16 மெகாஹெர்ட்ஸ் என்றால் இது உள்ளேயே 12 ஆல் வகுக்கப்படுகிறது எனவே நீங்கள் 1 333 மெகாஹெர்ட்ஸ் பெறுவீர்கள் இயந்திர சுழற்சி 0 75 மைக்ரோ வினாடி ஆகிறது இந்த 12 ஆல் வகுத்தல் என்பது பிக்ஸ் செய்யப்பட்டது எனவே நாம் எந்த கிரிஸ்டல்களை இணைத்தாலும் அது எந்த அதிர்வெண் ஐ உருவாக்கினாலும் உள் இயந்திர சுழற்சி அதிர்வெண்ணைப் பெற 12 ஆல் வகுக்கப்பட வேண்டும் பின்னர் இன்னும் சில பின் களான RST அல்லது ரீசெட் பின் களைப் பெற்றுள்ளோம் எனவே இது செயலில் உள்ளீட்டு பின் மற்றும் அது செயலில் அதிகமாக உள்ளது பொதுவாக இது செயலில் குறைவாக இருக்கும் ஆனால் அதை செயலில் உணர இரண்டு இயந்திர சுழற்சிகளுக்கு நாம் வைத்திருக்க வேண்டும் அது ரீசெட் சமிக்ஞையாகும் மேலும் இதுவும் சக்தி உள்ளது கணினியில் சக்தி இருக்கும்போது அது ரீசெட்டாக இருக்கும் எனவே ரீசெட் வரியில் நீங்கள் அதிக துடிப்பு பயன்படுத்தினால் மைக்ரோ கன்ட்ரோலர் மீட்டமைக்கப்படும் மேலும் அனைத்து CPU பதிவுகளின் மதிப்புகள் இழக்கப்படும் இதனால் சில மதிப்புகள் மீட்டமைக்கப்படும் எனவே இந்தச் செயல்பாட்டைச் செய்வதற்கு ரீசெட் சுற்றமைப்புக்கு நாம் சிறிது சக்தியைக் கொடுக்க வேண்டும் இது ரீசெட் சுற்றமைப்புக்கான சக்தி இது இந்த பொத்தானை வைக்கும்போது உள்ளது இது கையேடு ரீசெட் நீங்கள் அதை கைமுறையாக மீட்டமைத்தால் இந்த மின்தேக்கி வசூலிக்கப்படும் அதன்படி இந்த மின்தேக்கி வெளியேற்றம் பெறும் மற்றும் ஒரு துடிப்பு இங்கே வரும் அது ரீசெட் சமிக்ஞையாக அல்லது அது இயக்கப்படும் போது மின்தேக்கி மெதுவாக சார்ஜ் செய்யப்படுகிறது அதன்படி இந்த பின் இந்த சக்தியை ஒரு பகுதியாகப் பெறுகிறோம் 8051 இல் நிரல் கவுண்டரை ரீசெட் செய்வதால் இந்த மின்தடையங்களின் சில மதிப்புகள் 0 ஆகும் அக்குமுலேடர் மின்தடையம் 0 ஆகிறது B மின்தடையம் 0 ஆக மாறும் அனைத்து PSW மின்தடையம் 0 ஆகிறது ஸ்டாக் சுட்டிக்காட்டி 7 மற்றும் இது DPTR மின்தடையம் இதுவும் 0 ஆகி முழு RAM உள்ளடக்கமும் அழிக்கப்படும் 8051 இன் பதிவுக் கோப்பிற்குள் சென்றதும் இந்த பதிவேடுகளைப் பார்ப்போம் ஆனால் ரீசெட் முடிந்ததும் அவற்றின் உள்ளடக்கங்கள் இப்படி இருக்கும் 8051 இல் நம்மிடம் உள்ளது 128 பைட் RAM மற்ற செயலிகள் பிற குடும்ப செயலிகள் போன்றவற்றில் உள்ள RAM உள்ளடக்கமும் அழிக்கப்படும் ஸ்க்ராட் பேட் தெளிவாக இருப்பதை இது உறுதி செய்யும் எனவே அடிப்படையில் RAM செயலியின் ஒரு பகுதியாகும் இப்போது பொது அமைப்போடு ஒப்பிடும்போது RAM ன் உள்ளடக்கம் கணிக்க முடியாதது இது எந்த குப்பைகளையும் கொண்டிருக்கலாம் ஆனால் இங்கே RAM உள்ளடக்கங்கள் செயலியால் அழிக்கப்படுகின்றன எனவே இது 0 ஆகும் இது EA பார் பின் அல்லது வெளிப்புற அணுகல் 8031 மற்றும் 32 க்கு ஒரு சிப் ROM இல்லை ஆகவே அவர்களுக்காக இந்த EA பார் பின் 0 உடன் இணைக்கப்படலாம் ஏனெனில் ROM சிப் எதுவும் இல்லாததால் அந்த சந்தர்ப்பங்களில் அது வெளிப்புற நினைவகமாக இருக்க வேண்டும் குறியீடு வெளிப்புறமாக சேமிக்கப்பட்டுள்ளது என்பதைக் குறிக்க இது தரையில் இணைக்கப்பட்டுள்ளது இந்த PSEN பார் மற்றும் ALE ஆகியவை வெளிப்புறம் உள்ளது எனவே இந்த வெளிப்புற ROM அணுகலுக்கு அவை பயன்படுத்தப்படுகின்றன நீங்கள் கூறியது போல் PSEN பார் ROM இன் ரீட் பார் வரிசையில் இணைக்கப்படும் மேலும் கீழ் வரிசை அட்ரஸ் பஸ் மற்றும் டேட்டா பஸ் ஆகியவற்றை மல்டிபிளக்ஸ் செய்வதற்கு ALE ஆகும் 8051 ல் EA பார் பின் Vcc உடன் இணைக்கப்பட்டுள்ளது எனவே 8051 க்கு உள் ROM கிடைத்துள்ளது கணினி வரும்போது இந்த EA பார் பின் ஹைய் ஆக இருக்கும் இந்த நிரல் உள் ROM இலிருந்து தொடங்கப்படும் எனவே இதன்படி இந்த EA பார் பின் அதிகமாக இருக்க வேண்டும் அது உடனடியாக வெளிப்புற நினைவகத்தை அணுகப் போவதில்லை இந்த PSEN பார் ப்ரோகிராம் ஸ்டோர் எனேபிள் ஆகும் இதை நாம் ஏற்கனவே கூறியதைப் போல் மீண்டும் இது இந்த OE பார் ல் இணைக்கப்பட்டுள்ளது எனவே OE பார் என்பது வெளியீட்டு செயலாக்க பார் ஆகும் இது நாம் பேசும் ரீட் பார் பின் போன்றது எனவே ROM விஷயத்தில் இது ஒரு ரீட் பார் என்று சொல்வதற்கு பதிலாக நாம் பொதுவாக பின்களை வெளியீடு செயலாக்கம் அல்லது OE பார் என்று அடையாளம் காணலாம் ALE என்பது அட்ரஸ் லாட்சு எனேபிள் 8085 ஐப் போலவே இது உள்ளது அதாவது இது ஒரு வெளியீட்டு பின் மற்றும் செயலில் உயர்ந்தது எனவே இது அட்ரஸ் மற்றும் தகவல் இரண்டையும் வழங்குகிறது மேலும் முகவரி பஸ்ஸை டி மல்டிபிளக்ஸ் செய்ய ALE பயன்படுத்தப்படுகிறது 8085 க்கு நாம் செய்த டி மல்டிபிளெக்சிங் போல பொதுவாக 74373 போன்ற ஒரு லாட்சு ஐப் பயன்படுத்தலாம் மேலும் இந்த 74373 ல் ஒரு G பின் உள்ளது இது உண்மையில் நீங்கள் சொல்லக்கூடிய லாட்சு பின் ஆகும் எனவே இந்த ALE ஐ G உடன் இணைக்க முடியும் இந்த G அதிகமாக இருக்கும்போது உள்ளீட்டில் எது இருந்தாலும் அந்த மதிப்பு 74373 லாட்சு களில் பொருத்துகிறது இது வெளிப்புற நினைவகத்திற்கான மல்டிபிளெக்சிங் இது A0 முதல் A15 முகவரி மற்றும் D0 முதல் D7 வரை எனவே இது மல்டிபிளெக்ஸ் அல்லாத அணுகல் மொத்தம் 24 பிட் மல்டிபிளெக்ஸ் ஐ அணுகும்போது இது AD 0 முதல் AD 7 வரை எனவே A 0 முதல் A 7 வரையிலும் D 0 முதல் D 7 வரையிலும் மல்டிபிளக்ஸ் செய்யப்படுகிறது முதல் பகுதியில் நீங்கள் கீழ் வரிசை அட்ரஸ் பைட்டுக்கான முகவரியை வழங்குகிறீர்கள் இரண்டாவது பகுதியில் தகவல் பகுதியை நாம் பெறுகிறோம் எனவே அந்த வகையில் ஊசிகளின் எண்ணிக்கை 24 முதல் 16 வரை குறைகிறது இந்த போர்ட் 0 நீங்கள் சொல்வது போல் உயர் வரிசை அட்ரஸ் பிட்கள் போர்ட் 2 க்கு உயர் வரிசை அட்ராஸ் பிட்கள் கிடைத்துள்ளன A0 முதல் A 15 வரை போர்ட் 0 ல் தகவல் பஸ் இணைக்கப்படும் தகவல் பஸ் D0 முதல் D7 வரை இணைக்கப்பட்டுள்ளது மற்றும் அட்ரஸ் பஸ் கோடுகள் A0 முதல் A7 வரை D0 முதல் D7 வரை மல்டிபிளக்ஸ் செய்யப்படுகின்றன அவை இங்கே கிடைக்கின்றன அதற்காக அது இந்த 373 உடன் இணைக்கப்பட்டுள்ளது மற்றும் இந்த ALE சமிக்ஞை 373 இன் G பின் உடன் இணைக்கப்பட்டுள்ளது ஆரம்பத்தில் 8051 முகவரியை அட்ரஸ் பஸ் ல் வைக்கும் போது ஹையர் ஆர்டர் அட்ரஸ் பஸ்ஸில் உயர் வரிசை பிட்கள் உள்ளன லோயர் ஆர்டர் அட்ரஸ் பஸ்ஸில் A 0 முதல் 7 வரை பிட்கள் உள்ளன ALE சமிக்ஞை கொடுக்கப்பட்டுள்ளது எனவே இதன் மதிப்பு இந்த 373 லாட்சு உடன் பொருத்துகிறது அதன் பிறகு இந்த ROM இருக்கும் இந்த PSEN பார் வரி ROM இன் y பார் வரியில் இணைக்கப்பட்டுள்ளது எனவே இதன் விளைவாக ROM தகவல் பஸ்ஸில் டேட்டா வை வைக்கும் மேலும் அவை 8051 இன் போர்ட் 0 க்கு மீண்டும் வரும் இது 8051 க்கான தகவல் பஸ் ஸாக செயல்படுகிறது 8051 க்கான வெளிப்புற தகவல் பஸ் எனவே இந்த வழியில் 8085 போலவே இங்கேயும் அட்ரஸ் மற்றும் டேட்டா பஸ்ஸின் மல்டிபிளெக்சிங் கிடைத்துள்ளது மேலும் அதை லாட்சு மூலம் இணைக்க முடியும்